எனவே கடந்த வகுப்பில் தற்போதைய மின்மாற்றிகள் குறித்து விவாதித்தோம் இது போன்ற ஒரு கம்பி நம்மிடம் இருந்தால் இதன் மூலம் நான் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட விரும்புகிறேன் இது ஒரு மிகப் பெரிய மதிப்பு அதைச் சுற்றி ஒரு மின்மாற்றி வைக்க விரும்புகிறேன் ஆனால் மின்மாற்றிக்கு இரண்டாம் நிலை முறுக்கு மட்டுமே உள்ளது இதன் மூலம் மின்னோட்டத்தை அளவிட விரும்பும் கம்பி முதன்மை முறுக்காக எடுக்கப்படும் எனவே நான் இதைச் சுற்றி ஓரளவு திருப்பங்களைச் செய்யப் போகிறேன் எனவே இதைச் சுற்றி எனக்கு ஏராளமான திருப்பங்கள் உள்ளன பின்னர் இதன் மூலம் பாயும் மின்னோட்டத்தைப் பார்த்தால் இது 1000 A என்று சொல்லுங்கள் நான் செல்கிறேன் இது 1 திருப்பமாக இருக்க வேண்டும் அதேசமயம் இது 1000 திருப்பங்கள் பின்னர் இங்கு வரும் மின்னோட்டத்தை 1 A ஆகப் பெறப்போகிறேன் தற்போதைய விகிதம் சரியாக பராமரிக்கப்படுவதாக நான் கருதினால் அதே நேரத்தில் தற்செயலாக நான் இருந்தால் ஒரு பெரிய எதிர்ப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது உண்மையில் என்ன நடக்கும் என்பது மின்னழுத்த விகிதமும் பராமரிக்கப்படும் எனவே இது 1000 A மற்றும் 1 kV அல்லது அது போன்ற ஏதாவது என்று நான் சொன்னால் நான் இங்கு பெறுவது 1000 kV ஆக இருக்கும் நான் இதை திறந்த சுற்றுவட்டத்தில் வைத்திருந்தால் இது ஒரு மின்மாற்றியில் உள்ள சாதாரண உறவாகும் நான் இந்த மின்னழுத்த சுருளை இரண்டாம் நிலை சுருளை ஒரு திறந்த சுற்றுகளாக வைத்திருந்தால் மின்னழுத்த விகிதமும் பின்பற்றப்படும் அல்லது நான் மிகப் பெரிய எதிர்ப்பை இணைத்தாலும் கூட மின்னழுத்த விகிதம் அடிப்படையில் பின்பற்றப்படப்போகிறேன் மின்னழுத்த விகிதத்தைப் பின்பற்றினால் என்ன நடக்கும் என்பது இங்கிருந்துதான் V1 1கே வி ஆக இருப்பதால் வி 2 1000 கே வி ஆக மாறும் ஆனால் தற்போதைய மின்மாற்றியுடன் நான் என்ன அர்த்தம் கொண்டிருந்தேன் என்பது மின்னோட்டத்தை அளவிடுவது மட்டுமே இந்த பெரிய மின்னழுத்தம் உண்மையில் வர நான் விரும்பவில்லை அந்த பெரிய மின்னழுத்தத்தில் எனக்கு விருப்பமில்லை வரும் பெரிய மின்னழுத்தம் காப்பு சிதைந்துவிடும் பெரிய மின்னழுத்தத்துடன் தொடர்புடைய இரண்டாம் நிலையை நான் உண்மையில் வடிவமைக்கவில்லை என்றால் நான் அதை செய்ய மாட்டேன் பொதுவாக தற்போதைய மின்மாற்றியின் இரண்டாம் நிலையை நான் வடிவமைக்க மாட்டேன் ஏனெனில் இது நீரோட்டங்களை அளவிடுவதற்கும் மின்னோட்டத்தை இறக்குவதற்கும் மின்னோட்டத்தை அளவிடுவதற்கும் மட்டுமே எனவே அது அடிப்படையில் காப்பு சிதைவதை ஏற்படுத்தும் அதைத் தவிர்ப்பதற்கு நான் அவசியம் இரண்டாம் நிலை குறுகிய சுற்று அல்லது மிகச் சிறிய எதிர்ப்பை இணைக்க வேண்டும் சிறிய எதிர்ப்பு உண்மையில் ஒரு குறுகிய சுற்று போல வேலை செய்யும் இது உண்மையில் செய்யப் போகும் ஒரு குறுகிய சுற்று போல வேலை செய்யும் உங்களுக்கு மின்னழுத்தம் தெரியும் இந்த எதிர்ப்பில் தோன்றுவது எனது நான் 1A X R எனவே நான் இதிலிருந்து வெளியேறுவது 1X R வோல்ட்டுகளாக இருக்கும் எனவே நான் இந்த மின்னழுத்தத்தை அளவிட்டால் தற்போதைய மதிப்பில் எது வேண்டுமானாலும் பெறுவேன் எனவே தற்போதைய மின்மாற்றி மின்னோட்டத்தை கீழே இறக்கி மின்னோட்டத்தை அளவிட என்னை அனுமதிக்கிறது செயல்முறை மின்னழுத்தத்தை நான் ஒரு திறந்த சுற்றுகளாக வைத்திருந்தால் அது எந்த நிலையிலும் தற்போதைய மின்மாற்றியை திறந்த சுற்று நிலையில் வைத்திருக்க முடியாது தற்போதைய மின்மாற்றியை ஒருபோதும் திறந்த சுற்று நிலையில் வைத்திருக்க முடியாது இதேபோல் ஒருபோதும் ஷார்ட் சர்க்யூட் ஒரு சாத்தியமான மின்மாற்றி இவை இரண்டும் நீங்கள் CT அல்லது PT ஐப் பயன்படுத்தும் போதெல்லாம் பின்பற்ற வேண்டிய விதிகள் பேராசிரியர் மாணவர் உரையாடல் தொடங்குகிறது பேராசிரியர் ஆம் மாணவர் மாஅம் இரண்டாம் நிலை சுருளில் மின்னழுத்தம் 1000 கி வி ஆக இருக்கலாம் மேலும் இது போன்றவற்றைப் பயன்படுத்தலாம் பேராசிரியர் 1000 கே மாணவர் மேலும் தற்போதையது 0449 ஆனால் குறைந்த எதிர்ப்பைக் கொண்டிருக்க முடியுமா பேராசிரியர் குறைந்த எதிர்ப்பு குறுகிய சுற்று போலவே சிறந்தது நான் உண்மையில் 1 Ω அல்லது 0 1 அல்லது எதுவாக இருந்தாலும் போகிறேன் குறைந்த எதிர்ப்பு மீண்டும் அடிப்படை மின்மறுப்புடன் ஒப்பிடப்படுகிறது நீங்கள் அதை அடிப்படை மின்மறுப்புடன் ஒப்பிடுவீர்கள் மற்றும் அடிப்படை மின்மறுப்புடன் ஒப்பிடும்போது அது 1000 அல்லது 10000 அல்லது அது போன்ற ஏதாவது இருக்க வேண்டும் எனவே இது ஒரு குறுகிய சுற்று போல நல்லது மாணவர் வோல்ட் வகைகளுக்கு பதிலாக 0517 வோல்ட்களைப் பயன்படுத்துவது போல ஓம் சட்டத்தைப் பின்பற்ற முடியுமா பேராசிரியர் பாருங்கள் மின்மாற்றி மின்னழுத்த விகிதத்தைப் பின்பற்ற நீங்கள் உண்மையில் அனுமதிக்கவில்லை என்பது சாத்தியமான மின்மாற்றியில் இது தவறானது என்று நான் உங்களுக்குச் சொன்னது போலவே தற்போதைய மின்மாற்றியில் இது தவறானது நான் ஷார்ட் சர்க்யூட் போகிறேன் என்பதால் அது வி 2 0 வி 2 ஆனதால் இது மேலும் எந்த அர்த்தமும் இல்லை எனவே நீங்கள் தற்போதைய மின்மாற்றியின் விஷயத்தில் அடிப்படையில் V1V2 முற்றிலும் செல்லுபடியாகாது பேராசிரியர் மாணவர் உரையாடல் முடிகிறது எனவே மீண்டும் வலியுறுத்துவதற்காக நான் கூறுவேன் திறந்த மின்சுற்று சோதனை மற்றும் ஒரு மின்மாற்றியின் குறுகிய சுற்று சோதனை மற்றும் ஒரு மின்மாற்றியின் திறந்த சுற்று சோதனை நிலை பற்றி மட்டுமே பேசினோம் இது செல்லுபடியாகும் எந்த கேள்வியும் இல்லை ஏனெனில் I20 ஒரு மின்மாற்றி V2 0 இன் அதே வழி குறுகிய சுற்று சோதனை நிலை இதன் காரணமாக மட்டுமே செல்லுபடியாகும் இது V1 உடன் சமப்படுத்த முடியாது அது செல்லுபடியாகாது ஏனெனில் V2 0 தற்போதைய மின்மாற்றி மற்றும் சாத்தியமான மின்மாற்றிகளில் ஒரு சிக்கலாக நாங்கள் பொதுவாகக் கூறும் ஒரே விஷயம் குறிப்பாக தற்போதைய மின்மாற்றி மற்றும் சாத்தியமான மின்மாற்றியில் மின்னழுத்தங்களின் தற்போதைய மற்றும் குறைந்த மதிப்புகளின் மிகக் குறைந்த மதிப்புகளுக்கு நீங்கள் வரும்போது நேர்கோட்டு பராமரிக்கப்படாமல் போகலாம் ஏனெனில் கருப்பை நீக்கம் காரணமாக நிறைவு நிகழ்வு மிக உயர்ந்த மதிப்புகள் நீங்கள் செறிவூட்டலை எதிர்கொள்ளக்கூடும் மிகக் குறைந்த மதிப்புகள் நீங்கள் கருப்பை அகப்படல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடும் எனவே காந்தப்புலத்தை தக்கவைத்துக்கொள்வதில் ஓரளவு இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் மிகக் குறைந்த மின்னோட்டத்தைப் பயன்படுத்தும்போது கூட நீங்கள் ஒரே திசையில் செல்கிறீர்கள் அல்லது வருகிறீர்கள் என்பதைப் பொறுத்து மிகச் சிறிய மின்னோட்டத்தை அல்லது மிகப் பெரிய மின்னோட்டத்தை நீங்கள் அறிவீர்கள் மீண்டும் எதிர் திசையில் எனவே நீங்கள் மிகப் பெரிய மதிப்புகள் அல்லது மிகச் சிறிய மதிப்புகளைப் பற்றி பேசும்போது தற்போதைய மின்மாற்றி மற்றும் சாத்தியமான மின்மாற்றியில் சரியான நேர்கோட்டுத்தன்மையைப் பெற முடியாது நீங்கள் செறிவூட்டலை எதிர்கொள்ளக்கூடிய மிகப் பெரிய மதிப்புகள் மிகச் சிறிய மதிப்புகள் நீங்கள் கருப்பை அகப்படலத்தைக் காணலாம் எனவே இரண்டு நிகழ்வுகளிலும் மின்மாற்றி நேரியல் பிராந்தியத்தில் இயங்கவில்லை என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் பொதுவாக இந்த சி க்கள் மற்றும் பி டிக்கள் மின் அமைப்பு அளவீடு மற்றும் கருவிகளில் மிகவும் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகின்றன அங்கு ஆயிரக்கணக்கான ஆம்பியர் மின்னோட்டங்கள் பொதுவாக நீங்கள் கடந்து வந்தவை மற்றும் ஆயிரக்கணக்கானவை மின்னழுத்தத்தின் கே குறிப்பாக நீங்கள் மிகப் பெரிய அளவிலான ஆற்றலைக் கடத்தும்போது நாங்கள் 765 KV 400 KV மற்றும் பலவற்றிற்கு செல்லலாம் எனவே அந்த சந்தர்ப்பங்களில் உங்களிடம் சாத்தியமான மின்மாற்றி மற்றும் தற்போதைய மின்மாற்றி இல்லையென்றால் அளவீடுகள் மிகவும் கடினமாகிவிடும் எனவே நான் இப்போது மூன்று கட்டங்களாகக் குறிப்பிடவில்லை இரண்டு தலைப்புகள் முக்கியமாக மின்மாற்றிகளில் இப்போது நிலுவையில் உள்ளன ஒன்று மூன்று கட்ட மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மரின் இணையான செயல்பாடாக நேரம் அனுமதித்தால் இன்னும் ஒரு முறை நான் செய்ய விரும்புகிறேன் அதாவது திடீரென்று எனக்கு சில திறன் அதிகரித்தால் எல் சி பற்றி தான் பேசுகிறோம் என்று சொல்லலாம் எனவே இரண்டு தலைப்புகள் நிலுவையில் உள்ளன ஒன்று மின்மாற்றியின் இணையான செயல்பாடு மற்றொன்று மூன்று கட்ட மின்மாற்றி பேராசிரியர் மாணவர் உரையாடல் தொடங்குகிறது மாணவர் அதிர்வெண் அதிகரிக்கும் போது மின்மாற்றி அளவு ஏன் குறையும் பேராசிரியர் அதிர்வெண் அதிகரிக்கும் போது மின்மாற்றியின் அளவு ஏன் குறையும் அது தான் கேள்வி எனவே நான் 220 வி 50 ஹெர்ட்ஸ் மின்மாற்றியை ஒப்பிடுகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக 220110 வி மற்றொன்று 220110 5 கிலோஹெர்ட்ஸ் என்று கூறுகிறது இந்த இரண்டு மின்மாற்றிகளின் அளவுகளையும் ஒப்பிடப் போகிறேன் இரண்டு நிகழ்வுகளிலும் நான் E 4 44f திருப்பங்களின் எண்ணிக்கையைப் பெறப்போகிறேன் பேராசிரியர் மாணவர் உரையாடல் முடிகிறது இப்போது முதல் வழக்கில் நான் ஃப்ளக்ஸைப் பார்த்தால் 50 ஹெர்ட்ஸுடன் தொடர்புடையதாக இருக்கும் இதை நான் N1 என்று அழைக்கிறேன் அதேசமயம் 5 கிலோஹெர்ட்ஸுடன் தொடர்புடையதாக இருக்கும் எனவே தெளிவாக நான் அதிகரிக்கும் அதிர்வெண் பாய்வு குறைகிறது ஏனெனில் மின்னழுத்தம் எவ்வளவு தூண்டப்படுகிறது என்பதை தீர்மானிக்கும் ஒன்றாகும் எனவே நான் அதிக அதிர்வெண்ணைப் பார்க்கும்போது dt சுருங்கிவிடும் எனவே நான் அதிர்வெண்ணை மேலும் மேலும் அதிகரிப்பதால் குறைந்த மற்றும் குறைந்த அளவு ஃப்ளக்ஸ் செல்ல முடியும் இதன் பொருள் ஃப்ளக்ஸ் அடர்த்தி பி குறுக்கு வெட்டு பகுதியால் பெருக்கப்படுகிறது இது எனக்கு ஃப்ளக்ஸ் தருகிறது எனவே ஃப்ளக்ஸ் அடர்த்தி சரி செய்யப்பட்ட அதே பொருளை நான் பயன்படுத்துகிறேன் என்று கருதினால் குறுக்கு வெட்டு பகுதி குறைக்கப்படலாம் எந்தவொரு பொருளுக்கும் Bmax சரி செய்யப்பட்டது எனவே நான் ஒரு குறிப்பிட்ட பொருளைப் பயன்படுத்துகிறேன் என்றால் 5 kHz க்கு நான் நிச்சயமாக சிறிய குறுக்கு வெட்டு பகுதியை தேர்வு செய்யலாம் எனவே BxA1 என்று சொன்னால் இது BxA2 ஆக இருக்கும் என்று நான் சொல்ல முடியும் எனவே A1 உடன் ஒப்பிடும்போது A2 மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே குறுக்கு வெட்டு பகுதி குறைந்துவிட்டால் தானாக மைய அளவு குறையும் முக்கிய அளவும் குறையும் என்று நான் கருதலாம் அதனால்தான் நீங்கள் மின்னணு அமைப்புகள் ஜெனரேட்டர்கள் விமானங்களில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தால் அவை அனைத்தும் பொதுவாக 400 ஹெர்ட்ஸில் இயங்கும் அவை 50 ஹெர்ட்ஸில் இயங்காது நாங்கள் அதை எங்கும் கடத்தவில்லை அதுதான் விமானத்திற்குள் எனவே நம்மிடம் ஜெனரேட்டர் இருக்கலாம் எங்களிடம் எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருக்கலாம் அவை அனைத்தும் சாதாரணமாக அதிக அதிர்வெண்ணில் வேலை செய்யப் போகின்றன இதனால் அவை மினியேட்டரைஸ் செய்யப்படுகின்றன மேலும் விமானம் மற்றும் எல்லாவற்றிலும் இடம் ஒரு பிரீமியத்தில் உள்ளது எனவே நீங்கள் விண்வெளி மின்னணு அமைப்புகளுக்குச் செல்லும்போது முடிந்தவரை அளவைக் குறைக்க விரும்புகிறீர்கள் எனவே அவர்கள் அனைவரும் 50 ஹெர்ட்ஸில் இல்லாத அதிக அதிர்வெண்களில் வேலை செய்யப் போகிறார்கள் எனவே இந்த குறிப்பிட்ட சிக்கல் அறிக்கை பின்வருமாறு செல்கிறது 150 kVA 3300500 V 50 Hz ஒற்றை கட்ட மின்மாற்றியின் அதிகபட்ச செயல்திறன் 97 மற்றும் இது UPF இல் முழு சுமைகளில் மூன்றில் நான்கில் நிகழ்கிறது எனவே சுமைகளில் மூன்றில் நான்கில் முதலில் நான் 34x150 கி ஏ என்று சொல்ல முடியும் இது சுமைகளில் மூன்றில் ஒரு பங்கு மற்றும் ஒற்றுமை சக்தி காரணி என்றால் 1 என்பது சக்தி காரணி எனவே இது kVA ஆக இருக்கும் எந்த சுமை நிலையும் சக்தி காரணியால் பெருக்கப்படும் இதுதான் நமக்கு கிடைத்துள்ளது இது வெளியீடு இது வெளியீடு ஏனெனில் நாம் சுமை நிலையின் மூன்றில் நான்கைப் பற்றி பேசினோம் எனவே இது எனது வெளியீடு kW எனவே உள்ளீடு 150x0 75 ஆக இருக்கும் எவ்வளவு உங்களில் யாராவது என்னிடம் சொல்ல முடியுமா இது சில 112 5 அல்லது ஏதோ ஒன்று என்பதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் எனவே இது 112 5 0 97 ஆகும் இது செயல்திறன் எனவே இது உள்ளீட்டு சக்தியாக இருக்கும் செயல்திறனால் வகுக்கப்பட்ட வெளியீடு எதுவாக இருந்தாலும் எனக்கு உள்ளீட்டு சக்தியைத் தரும் இப்போது நான் உள்ளீட்டு சக்தியையும் வெளியீட்டு சக்தியையும் பெற்றவுடன் இழப்புகள் உள்ளீட்டு கழித்தல் வெளியீட்டிற்கு சமமாக இருக்கும் என்று சொல்லலாம் எனவே இழப்புகள் என்ன என்பதை என்னால் கணக்கிட முடியும் இப்போது அதிகபட்ச செயல்திறன் நிலையில் அதிகபட்ச செயல்திறன் நிலையில் PIron Pcopper எனவே இது உண்மையில் இழப்புகள் 2 ஆக இருக்கும் ஏனெனில் மொத்த இழப்புகள் இரும்பு இழப்புகள் மற்றும் தாமிர இழப்புகள் என்று மட்டுமே கருதப்படுகிறது அவை சமமாக இருந்தால் அதிகபட்ச செயல்திறன் நிலையில் 2 ஆல் வகுக்கப்படுவதை நான் இழக்க வேண்டும் இது இரும்பு மற்றும் தாமிரத்தின் உண்மையான இழப்புகளைத் தரும் ஆனால் இந்த செப்பு இழப்பு 75x மதிப்பிடப்பட்ட சுமை என்பதை நினைவில் கொள்க ஏனென்றால் மதிப்பிடப்பட்ட சுமைகளில் 75 சதவிகிதத்தில் அதிகபட்ச செயல்திறன் நிகழ்கிறது என்று நாங்கள் ஏற்கனவே கூறியுள்ளோம் எனவே நான் இங்கு கிடைத்திருப்பது பைரோன் ஒரு நிலையான பிரச்சினை அல்ல ஆனால் மதிப்பிடப்பட்ட சுமையில் உள்ள பாப்பர் நான் இங்கு வருவது எதுவாக இருந்தாலும் இதை Pcu1 அல்லது அது போன்ற ஏதாவது என்று அழைக்கிறேன் எனவே Pcul 0 ஏனெனில் எந்த சுமை நிலையிலும் செப்பு இழப்புகள் x சதுரம் மதிப்பிடப்பட்ட நிலையில் செப்பு இழப்புகளால் பெருக்கப்பட்டால் நான் அதே வெளிப்பாட்டைப் பயன்படுத்துகிறேன் எனவே இப்போது செப்பு இழப்பு என மதிப்பிடப்பட்டதைப் பெற்றுள்ளேன் இரும்பு இழப்பு என மதிப்பிடப்பட்டதை நான் பெற்றுள்ளேன் அடுத்து என்ன கேட்கப்படுகிறது மின்மறுப்பு 10 சதவிகிதம் என்றால் சக்தி காரணி 0 8 பின்னடைவுக்கான முழு சுமையில் ஒழுங்குமுறைகளைக் கணக்கிடுங்கள் எனக்கு கிடைத்தது தாமிர இழப்பு என மதிப்பிடப்பட்டுள்ளது எனக்கு செப்பு இழப்பு மதிப்பிடப்பட்டிருந்தால் Pcu மதிப்பிடப்பட்ட 150KVA உண்மையில் எனக்கு Req ஐக் கொடுக்கும் என்று சொல்ல வேண்டும் ஏனெனில் இது அடிப்படையில் Irated Req Vrated என்பதுதான் Req நான் எண்ணிக்கையை 'நான்' மற்றும் வகுப்பான் ஐரேட்டட் ஆகியவற்றால் பெருக்குகிறேன் 150 kVA ஆக மதிப்பிடப்பட்ட கணினியின் மதிப்பிடப்பட்ட kVA எதுவாக இருந்தாலும் நான் வகுப்பிற்குள் செல்ல முடியும் நான் பெறுவது முதலிடம் Irated 2 Req ஆகும் இது செப்பு இழப்பு என மதிப்பிடப்படுகிறது எனவே இது உண்மையில் Req ஆக இருக்கும் கொடுக்கப்பட்டவை Zeq 10 எனவே இதைப் பெற்றவுடன் நான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக இதை நான் 100 ஆல் பெருக்க வேண்டும் எல்லாவற்றையும் நான் விரும்பினால் நான் பெருக்க வேண்டும் 100 எனவே இது Xeq என்னவென்று எனக்குத் தரும் தயவுசெய்து இதை நான் முதன்மைப் பக்கத்திலிருந்து எடுத்திருக்கலாம் என்பதை நினைவில் கொள்க இதுவும் இதேபோல் இருக்கும் எனவே இப்போது நான் ஒழுங்குமுறை விரும்பினால் நான் வெளிப்பாட்டை இவ்வாறு எழுதலாம் இப்போது இதை நான் சொல்ல முடியும் நான் அதை நேரடியாகப் பெற்றேன் எனவே நான் நேரடியாக எழுத முடியும் அது தான் எனவே இது ஒரு யூனிட் அல்லது மின்மறுப்புகள் எதிர்ப்புகள் எதிர்வினை மற்றும் பலவற்றின் சதவீத வெளிப்பாட்டை அடிப்படையாகக் கொண்டது பேராசிரியர் மாணவர் உரையாடல் தொடங்குகிறது மாணவர் 2037 பேராசிரியர் பார் நான் முதன்மை பக்கத்திலிருந்து மதிப்பிடப்பட்ட Irated ஐ எடுத்துக்கொண்டால் முதன்மை பக்கத்திலிருந்தும் மதிப்பிடப்பட்ட Vrated ஐ எடுத்துக்கொள்வது நல்லது இரண்டாம் தரத்திலிருந்து மதிப்பிடப்பட்ட Irated ஐ எடுத்துக் கொண்டால் இரண்டாம் தரப்பிலிருந்து மதிப்பிடப்பட்ட Vrated ஐயும் எடுத்துக்கொள்வது நல்லது ஆனால் நாம் அதை ஒரு சதவீதமாக வெளிப்படுத்தும்போது அது ஒரு பொருட்டல்ல ஏனென்றால் நான் மதிப்பிடப்பட்ட Irated மற்றும் இரண்டாம் தரப்பிலிருந்து Vrated என மதிப்பிட்டால் இரண்டாம் பக்கத்திலிருந்து Req ஐ எடுத்துக் கொண்டால் அது அடிப்படையில் இரண்டாம் தரத்தில் மதிப்பிடப்பட்ட Irated Req Vrated ஆக இருக்கும் முதன்மை பக்கத்திலிருந்தே கணக்கிடப்பட்டதை முதன்மை பக்கத்திலேயே மதிப்பிடப்பட்ட Vrated ஆல் வகுக்கப்படுவதாக நீங்கள் அழைத்தால் 1 மதிப்பிடப்பட்ட Irated Req Vrated க்கு மிகவும் சமம் பேராசிரியர் மாணவர் உரையாடல் முடிகிறது எனவே நீங்கள் செய்தால் சதவீதம் கணக்கீடு மதிப்பிடப்பட்ட ஆறாம் மதிப்பீட்டை நீங்கள் எழுதும் தருணம் முதன்மை பக்கத்திலிருந்தோ அல்லது இரண்டாம் பக்கத்திலிருந்தோ உங்களுக்கு Zbase ஐ அளிக்கிறது மேலும் Req ஐக் கணக்கிடும்போது நீங்கள் எப்போதும் அதைக் குறிப்பிடுவீர்கள் Zbase எனவே நீங்கள் உயர் மின்னழுத்த பக்கத்தைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் Zbase ஐ பெரிதாக இருக்கப் போகிறீர்கள் குறைந்த மின்னழுத்த பக்கத்தைப் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் Zbase தானாகவே சிறியதாக இருக்கும் எனவே இறுதியில் நீங்கள் சதவீதத்தைக் கணக்கிடும்போது எல்லாம் வெளியே வரும் அப்படியே இருங்கள் மாணவர் ஆனால் நாம் அதை எடுத்துக் கொண்டால் பதில் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் அவரது கேள்விகள் டுடோரியல் தாளில் 6 வது சிக்கலைப் பற்றியது டிரான்ஸ்பார்மரை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நாங்கள் உண்மையில் கட்ட வரைபடத்தை வரைந்தபோது இது V2 அல்லது V2 என்று சொல்லட்டும் நான் இதைப் பற்றி முதன்மைப் பக்கத்திலிருந்து பேசுகிறேன் இது எனது மின்னோட்டம் என்று சொல்லுங்கள் இது சக்தி காரணி கோணம் எனவே இதை I2' என்று எழுதுகிறேன் இது சுமை சக்தி காரணி கோணம் நாங்கள் இதைச் சொன்னால் இது ஆக இருக்கும் இதை நான் ஆகப் பெறப் போகிறேன் பெறுவது இது போன்றது இதுதான் வி 1 எனவே எந்த வழியும் நன்றாக இருக்கிறது ஒழுங்குமுறை நாம் உண்மையில் கணக்கிட்டபோது இந்த செங்குத்து பகுதியை புறக்கணிக்க முடியும் என்று நாங்கள் கூறினோம் அதுதான் வெளிப்பாட்டைப் பெற்றது இது தோராயமாக கட்டுப்பாடு எனவே அவர் சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால் நான் காட்டிய எதையும் அந்த செங்குத்து கூறுகளை நாம் புறக்கணித்தால் இந்த குறிப்பிட்ட செங்குத்து கூறு நாம் புறக்கணித்தால் ஒழுங்குமுறை மதிப்பு வித்தியாசமாக இருக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் அந்த செங்குத்து கூறுகளை புறக்கணிக்கவில்லை என்றால் அது மிகவும் துல்லியமாக இருக்கும் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அது உங்களுக்கு புறக்கணிக்கத்தக்கது என்று தெரியும் ஒருவேளை இந்த விஷயத்தில் அது மிகக் குறைவு அல்ல எனவே நீங்கள் அதைக் கணக்கிட்டால் உங்களுக்கு சரியான வெயிட்டேஜ் வழங்கப்பட வேண்டும் அவ்வளவுதான் நான் சொல்ல முயற்சிக்கிறேன் எனவே முறை சரியானது என்று உங்களுக்குத் தெரிந்தவரை பதிலைப் பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம் நாம் எதையாவது புறக்கணிக்கும்போது அல்லது எதையாவது தோராயமாக மதிப்பிடும்போது நடைமுறை நிலைமைகளைப் பார்க்கிறோம் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் சிக்கல்களில் கொடுக்கப்பட்ட மதிப்புகள் அவ்வளவு நடைமுறைக்குரியதாக இருக்காது அதுவும் இருக்கிறது எனவே சில நேரங்களில் அது உண்மையில் சில சிரமங்களுக்கு வழிவகுக்கும் முன்னணி சக்தி காரணி உண்மையில் மின்னழுத்தத்தைக் குறைப்பதை விட மின்னழுத்தத்தை அதிகரிக்க ஏன் தருகிறது முன்னணி சக்தி காரணி நிலைக்கு ஒத்த பேஸர் வரைபடத்தை வரைய முயற்சிக்கவும் அல்லது முன்னணி சக்தி காரணி நிலைக்கு பேசர் வரைபடத்தை விரைவாக வரையினால் இது எனது V2 இது முன்னணி சக்தி காரணி என்றால் நான் இது போன்ற ஒரு மின்னோட்டத்தை கொண்டிருக்கப்போகிறேன் இது சுமை சக்தி காரணி கோணம் எனவே நான் இங்கே I2Req ஐ எங்காவது வைத்திருக்கிறேன் இங்கே I'2Req சில இடங்களில் இருக்கலாம் எனவே நான் பெறப்போவது இது போன்றது இதுதான் V1 இன் எனது இறுதி மதிப்பாக இருக்கப்போகிறது V1 மற்றும் V'2 கிட்டத்தட்ட ஒப்பிடக்கூடிய நீளம் கொண்டவை என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் x ஐ இன்னும் உள்நோக்கி வைத்திருந்தால் உண்மையில் உங்கள் V1 V'2 ஐ விட எல்லா நிகழ்தகவுகளிலும் சிறியதாக இருந்திருக்கும் அதாவது பயன்பாட்டு மின்னழுத்தம் சிறியதாகவோ அல்லது சற்றே இருக்கும் இரண்டாம் பக்கத்தில் நீங்கள் பெறுவதை ஒப்பிடும்போது குறைவாக இருக்கும் இது 1 முதல் 1 மின்மாற்றி என்றால் நான் 1 பற்றி 1 மின்மாற்றி பற்றி பேசுகிறேன் எனவே கொள்ளளவு மின்னழுத்தம் கொள்ளளவு சுமைகள் பொதுவாக இரண்டாம் பக்கத்தில் வரும் மின்னழுத்தத்தை அதிகரிக்கும் என்று நீங்கள் கூறலாம் இது நிகழ்கிறது ஏனென்றால் டிரான்ஸ்பார்மருக்குள் உள்ளவை இயல்பாகவே தூண்டக்கூடியவை எனவே கொள்ளளவு வகை அதை ரத்து செய்கிறது இயல்பாகவே மின்மாற்றியின் மின்மறுப்பு இயற்கையில் தூண்டக்கூடியதாக இருக்கிறது மின்னழுத்த ஒழுங்குமுறைகளுக்கான நிபந்தனைகள் உள்ளன அங்கு அதிகபட்ச கட்டுப்பாடு ஏற்படுகிறது மற்றும் குறைந்தபட்ச கட்டுப்பாடு ஏற்படுகிறது நீங்கள் அவற்றைப் பெற முயற்சி செய்யலாம் அதாவது நீங்கள் எழுதும்போது கட்டுப்பாடு எனவே எந்த கட்டத்தில் say என்று நீங்கள் கூறலாம் இதை நீங்கள் பெற முயற்சி செய்யலாம் மேலும் இது எந்த புள்ளியில் மின்னழுத்த ஒழுங்குமுறை குறைந்தபட்சம் மற்றும் எந்த கட்டத்தில் மின்னழுத்த ஒழுங்குமுறை அதிகபட்சம் என்பதை தெளிவாக உங்களுக்கு வழங்க முடியும் நாள் முழுவதும் செயல்திறன் செய்யப்படுகிறது எனவே இது விநியோக மின்மாற்றிக்கு மட்டுமே கணக்கிடப்படுகிறது பார் இது ஒரு மின்மாற்றி என்றால் மின்மாற்றி பொதுவாக 100 க்கு ஏற்றப்படும் என்று நான் சொன்னேன் ஏனென்றால் ஜெனரேட்டர் முழு சக்தியை உருவாக்கும் அல்லது அது இயங்காது அது அப்படித்தான் இருக்கும் எனவே அது முழு சக்தியை உருவாக்குகிறது என்றால் மின்மாற்றியும் முழு சக்தியைக் கையாளும் எனவே ஜெனரேட்டர் மின்மாற்றி அல்லது சக்தி மின்மாற்றி 100 சுமையில் எப்போதும் அதிகபட்ச செயல்திறனைக் கொண்டிருக்கும் வகையில் வடிவமைக்கப்படும் அதேசமயம் விநியோக மின்மாற்றி எப்போதும் மாறி சுமைகளைக் கொண்டிருக்கும் ஏனெனில் அது ஒரு மாறி சுமைகளைக் கொண்டிருப்பதால் அதிகபட்ச செயல்திறனுக்காக நீங்கள் எந்த கட்டத்தில் அதை வடிவமைக்க வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் என்று சொல்வது மிகவும் கடினம் எனவே நீங்கள் பொதுவாக ஒரு விநியோக மின்மாற்றியை நிறுவ விரும்பும் போது விநியோக பகுதியில் அந்த பகுதியில் உள்ள சுமை சுயவிவரத்தைப் பார்க்க முனைகிறீர்கள் மேலும் சுமை சுயவிவரம் ஒரு நாளில் 24 மணிநேரத்தில் 12 மணிநேரம் என்று சொன்னால் 65 சுமைக்கு வேலை செய்யப் போகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு மின்மாற்றியைப் பெற முயற்சிப்பீர்கள் இது 65 சுமையில் அதிகபட்ச செயல்திறனைக் கொண்டிருக்கும் ஒரு விநியோக அமைப்பில் நிறுவப்பட்டதற்காக ஒரு மின்மாற்றி சென்று வாங்கும்போது ஒரு மின்மாற்றியைக் கேட்க பொதுவாக உங்களுக்குத் தெரியும் எனவே ஒரு விநியோக மின்மாற்றிக்கான இந்த நாள் செயல்திறன் ஆற்றல் செயல்திறனில் கணக்கிடப்படுகிறது எனவே இது 24 மணி நேர நாளில் 24 மணிநேர நாளில் ஆற்றல் உள்ளீட்டில் ஆற்றல் உற்பத்தியாகும் இது பொதுவாக நாள் செயல்திறன் ஆகும் எனவே ஒரு மின்மாற்றி 100 மணிநேர சுமையில் 4 மணி நேரம் இருக்கப் போகிறது என்று நாங்கள் சொன்னால் இது ஒற்றுமை சக்தி காரணி ஒருவேளை அது 80 சதவிகித சுமையில் இருக்கக்கூடும் இது 10 மணிநேர காரணி 0 8 சக்தி காரணி பின்னடைவில் உங்களுக்குத் தெரியும் மற்றும் மீதமுள்ள எந்த நேரத்திலும் அது சுமையாக இருக்காது எடுத்துக்காட்டாக எங்களுக்கு 8 4 12 மணிநேரங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன பின்னர் மற்றொரு 12 மணிநேரம் எந்த சுமையிலும் இல்லை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கிலோவாட் வெளியீடு என்ன என்பதைக் கணக்கிடப் போகிறீர்கள் காலம் அல்லது கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நேர இடைவெளியும் நீங்கள் கணக்கிட வேண்டும் அந்த நேரத்தில் நீங்கள் கிலோவாட் வெளியீடு இரும்பு இழப்புகளை கணக்கிட வேண்டும் இது ஒரு நிலையான மற்றும் அந்த சுமைக்கு ஒத்த செப்பு இழப்பு எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு காலத்திற்கும் நீங்கள் கணக்கிட வேண்டும் எனவே இது உங்களுக்கு உள்ளீட்டைக் கொடுக்கும் எனவே இது ஒவ்வொரு காலத்திற்கும் உள்ளீடாக இருக்கும் மிக தெளிவாக x சுமையின் பின்னம் என்றால் x சதுரத்தால் பெருக்க வேண்டும் இதேபோல் வெளியீடு எப்போதும் சக்தி காரணியுடன் பெருக்கப்பட வேண்டும் இது ஒற்றுமை சக்தி காரணி தவிர வேறு ஏதாவது இருந்தால் எனவே எனக்கு 5 மணிநேரம் வழங்கப்பட்டால் அது 100 சுமை கொண்ட 0 8 சக்தி காரணி பின்னடைவில் செயல்படுகிறது என்றால் மின்மாற்றியின் திறன் என்னவாக இருந்தாலும் அதை நான் பெருக்க வேண்டும் அதாவது 100 0 8 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே இது உண்மையில் என்னவென்று எனக்குத் தரும் மொத்த உள்ளீடுகள் மற்றும் இங்கே அது எனக்கு மொத்த வெளியீட்டைக் கொடுக்கும் ஆனால் எல்லாவற்றிற்கும் நான் மணிநேரத்தில் வெளியீடு 1 x கால அளவு 1 என்று சொல்ல வேண்டும் எனவே எனக்கு கிலோவாட் மணி கிடைக்கும் பின்னர் இதேபோல் மணிநேரங்களில் வெளியீடு 2 x கால அளவு 2 மற்றும் இது இது மொத்த வெளியீடு கிலோவாட் மணிநேரமாக இருக்கும் இது மொத்த வெளியீடு kWh ஆக இருக்கும் எனவே நான் மொத்த வெளியீடு kWh மொத்த உள்ளீடு kWh ஐ கொண்டிருக்க வேண்டும் இதுதான் நாள் செயல்திறன் பேராசிரியர் மாணவர் உரையாடல் தொடங்குகிறது மாணவர் மேடம் ஆட்டோ டிரான்ஸ்பார்மரில் நாம் ஒரு சுருளில் உள்ளீடு வைத்திருந்தால் இரண்டாவது சுருளில் உள்ளீடு இருந்தால் இரண்டு வகையான 3403 இருக்க முடியும் இரண்டு வழக்குகள் பேராசிரியர் வாருங்கள் மீண்டும் என்றால் மாணவர் ஆட்டோ டிரான்ஸ்பார்மரில் இரண்டு சுருள்கள் இருந்தால் வெளியீடு இரண்டு நிகழ்வுகளில் வித்தியாசமாக இருக்கும் பேராசிரியர் ஆமாம் இரண்டு முறுக்கு மின்மாற்றிகளிலிருந்து தயாரிக்கப்படும் ஆட்டோ மின்மாற்றி அதைப் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் ஆனால் இரண்டு முறுக்குகளும் ஒரே கே ஏ க்கு தெளிவாக மதிப்பிடப்படுகின்றன இப்போது நீங்கள் அவற்றை தொடர் சேர்த்தலில் இணைக்கப் போகிறீர்கள் எனவே நான் இது போன்ற தொடர் கூடுதலாக அவற்றை இணைக்கிறேன் என்றால் நான் இருவரிடமிருந்தோ அல்லது எதுவாக இருந்தாலும் வெளியீட்டைப் பெறப் போகிறேன் பேராசிரியர் இவை இரண்டும் ஒன்றாக உள்ளன எனவே நீங்கள் இங்கே மட்டுமே மின்னழுத்தத்தைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் ஆனால் இங்கிருந்து இங்கிருந்து வெளியீட்டை எடுக்க விரும்புகிறீர்கள் இது வெளியீடு அதேசமயம் இது உள்ளீடு இதைத்தான் நீங்கள் பேசுகிறீர்கள் சரி எனவே மீண்டும் வாருங்கள் மாணவர் நான் 3511 க்கு விண்ணப்பித்தால் இரண்டு வழக்குகள் இருக்கலாம் இரண்டு வழக்குகள் இருக்கலாம் மற்றும் எங்காவது இரண்டு வெளியீடு இருக்கக்கூடும் பேராசிரியர் ஆமாம் ஆனால் உங்களுக்கு ஒரு நிலைமை தெளிவாக வழங்கப்பட்டுள்ளது நீங்கள் கணக்கிட முயற்சிக்கும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை கணக்கிடுகிறீர்கள் எனவே நான் முயற்சித்தால் அது 2000200 வி மின்மாற்றி என்று சொல்லுங்கள் நான் உள்ளீட்டில் 2000 வோல்ட் பயன்படுத்துகிறேன் வெளியீட்டில் 2200 வோல்ட் பெற முயற்சிக்கிறேன் இந்த நிலையில் kVA என நான் கணக்கிடுவது வேறுபட்டதாக இருக்கும் 2200 வோல்ட்டுகளை உள்ளீடாகப் பயன்படுத்துகிறேன் மற்றும் 2000 வோல்ட்களை வெளியீட்டாகப் பெற முயற்சிக்கிறேன் என்றால் அது ஒரே மாதிரியாக இருக்காது இது வித்தியாசமாக இருக்கும் எனவே கே ஏ மதிப்பீட்டைப் பெற உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வழங்கப்பட வேண்டும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் பெற வேண்டும் எனவே இது தன்னிச்சையாக ஒரு தனிப்பட்ட பதிலாக இருக்காது கொடுக்கப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பதிலைப் பெறுவீர்கள் மாணவர் முறுக்கு நேரம் அது 3614 பேராசிரியர் பார் முறுக்கு மின்னோட்டம் மதிப்பிடப்பட்ட மதிப்பை விட அதிகமாக இருக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறோம் அவ்வளவுதான் மதிப்பிடப்பட்ட தற்போதைய மதிப்பை நீங்கள் தாண்டவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது அதை விட வேறு எதுவும் இல்லை மாணவர் ஒரு 20 கே ஏ பேராசிரியர் ஒரு 20 கே மாணவர் 200 மீது 500 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் பேராசிரியர் 200 பை 500 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் மாணவர் ஒற்றை கட்ட மின்மாற்றி 700 வோல்ட் தேவைப்படும் ஆட்டோ மின்மாற்றி வழங்கப்பட்ட சுமையாக இணைக்கப்பட்டுள்ளது இது கே ஏ மதிப்பீடு வைத்திருக்கும் போது மாணவர் மற்றும் முறுக்கு மின்னோட்டமும் ஏ மதிப்பீடு மற்றும் முறுக்கு மின்னோட்டம் ஒரு மாறுபாடாக சரி எனவே இந்த கேள்வி உங்களுக்கான உடற்பயிற்சி கேள்விகளில் ஒன்றாக வழங்கப்பட்டுள்ளது எனவே இது ஆட்டோ டிரான்ஸ்பார்மரில் உள்ளது இது 20 கே ஏ 200500 வி 50 ஹெர்ட்ஸ் ஒற்றை கட்ட மின்மாற்றிக்கு 500 வோல்ட் இருந்து 700 வி வெளியீடு தேவைப்படுகிறது 200 வோல்ட் உள்ளீடு இது கொடுக்கப்பட வேண்டும் அது வழங்கப்படாவிட்டால் உங்களுக்கு சிரமம் இருக்கும் நீங்கள் அதை 500 வோல்ட் உள்ளீட்டிலிருந்து பெறுகிறீர்களா அல்லது 200 வோல்ட் உள்ளீட்டிலிருந்து பெறுகிறீர்களா என்பதை தெளிவாகக் கொடுக்க வேண்டும் அவற்றில் ஒன்று நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் பேராசிரியர் மாணவர் உரையாடல் முடிகிறது ஆகவே நாம் முன்னோக்கிச் சென்று அது 500 வோல்ட் உள்ளீடு என்று வைத்துக் கொள்வோம் எனவே எனக்கு 200 வோல்ட் உள்ளது பின்னர் இது 500 வோல்ட் மற்றும் நாம் கொடுப்பது 500 வோல்ட் உள்ளீடு சரியானது மேலும் இரண்டாம் நிலை பக்கமாக நாம் வைத்திருப்பது இதுதான் 200 வோல்ட் இது 500 வோல்ட் எனவே நமக்கு கிடைத்தது 700 வோல்ட் நன்றாக இருக்கிறது மின்மாற்றியின் மதிப்பீடாக 20 kVA வழங்கப்படுவதால் இப்போது 20 kVA வழங்கப்படுகிறது இந்த பக்கத்தில் மின்னோட்டம் எவ்வளவு இது 100 A ஆக இருக்கும் எனவே இது 100 A ஆக இருக்க வேண்டும் மின்மாற்றியை ஓவர்லோட் செய்யாமல் நீங்கள் 100 A ஐப் பெற முடியும் சரி இப்போது நான் பெறுவது மொத்த விஷயம் 700x100 சுமைகளின் மொத்த கே அது எவ்வளவு 70000 70 கி ஏ எனவே இங்குள்ள மின்னோட்டத்தை நாம் கணக்கிட முடியும் எனவே இது 70x103500 சரி 14 எவ்வளவு 14 முதல் 5 என்பது 70 140 1400 அல்லது 140 மாணவர் 140 பேராசிரியர் 140 எனவே இது 140 ஏ ஆக இருக்கும் ஆகவே இது 140 ஆக இருந்தால் இதுவும் 140 ஆக இருக்க வேண்டும் இது 100 ஏ எனவே இது 140 ஏ ஆக இருக்க வேண்டும் எனவே இது எதுவாக இருந்தாலும் பொருந்துகிறது முதன்மை பக்கத்தில் கூட kVA மதிப்பீடு எனவே நீங்கள் கடைபிடிக்கத் தெரிந்த எந்த வகையான மூலத்தை நீங்கள் தெளிவாகக் கொடுக்க வேண்டும் அது கொடுக்கப்பட வேண்டும் அது வழங்கப்படாவிட்டால் அதை செயல்படுத்த முடியாது நான் இதை ஒரு புத்தகத்திலிருந்து எடுத்துக்கொண்டேன் பின்னர் என்னிடம் இருந்தது என் எல் இல் சில சிக்கல்கள் உள்ளன என் எல் இல் ஆட்டோ டிரான்ஸ்பார்மரில் மிகவும் நல்ல சிக்கல்கள் இருப்பதை நான் கண்டேன் எல் நிச்சயமாக ஆட்டோ டிரான்ஸ்பார்மரில் ஒரு பிரிவு உள்ளது டி மெட்ராஸில் இருந்து ஒருவர் இருக்கிறார் ஐ டி கரக்பூரிலிருந்து ஒருவர் இருக்கிறார் அது மிகவும் நல்லது பிரச்சினைகள் மிகவும் நல்லது எனவே நீங்கள் அவற்றையும் பார்க்க விரும்பலாம் ஏனென்றால் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்கள் பல புத்தகங்களில் பல சிக்கல்கள் கிடைக்கவில்லை எனவே நீங்கள் அதைப் பார்க்க முயற்சித்தால் அது உங்களுக்கு சில மதிப்பை அறிந்திருக்கலாம்